நீங்கள் இதில் கண்டறிய வேண்டியது பாய்மபொருளின் சுழற்சி மற்றும் ஸ்ட்ரீம் பங்ஷன் அடுத்ததாக நாம் கொண்டுள்ள இந்த எடுத்துக்காட்டு மிகவும் எளிமையான ஒன்று ஆனால் இதில் பாய்மபொருளின் சுழற்சி என்ற முக்கியமான கருத்து ஒன்றினை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் எனவே அதனை எவ்வாறு தீர்க்கலாம் என்பதை இந்த கணக்கில் பார்க்கலாம் ஒரு வளைகோட்டை பொறுத்து நிகழும் சர்க்குலேஷன் என்றால் என்ன இப்பொழுது அதனை பின்வரும் கோடுகளுக்கு பார்க்கலாம் அவற்றின் மதிப்பாக y 0 x1 y1 x0 என்று கொடுக்கப்பட்டுள்ளது இப்பொழுது நமக்கு ஒரு புதிய சொல் பற்றிக் கேள்விப்படுகிறோம் அது சர்க்குலேஷன் என்பதுதான் எனவே இந்த கணக்கினை தொடர்வதற்கு முன்பாக இந்த சொல்லின் அர்த்தம் என்ன என்பதை முதலில் பார்க்கலாம் பின்னர் இதனை நமது கணக்கீட்டின் மூலம் அறியலாம் இந்த சொல் நமக்கு ஒன்றும் புதிதல்ல இதுவரை நாம் கற்றவைகளோடு மிகவும் சம்பந்தம் உடையது மேலும்இது நாம் கற்ற வார்டிசிட்டி என்ற கருத்துடன் மிகவும் தொடர்புடையது இவ்வாறு சூழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு பகுதியினை எடுத்துக்கொள்ளலாம் இந்தப் பகுதியின் எல்லை முழுவதும் வளைகோடுகள் கொண்டு அமைந்துள்ளது இப்பொழுது இந்த எல்லையில் இவ்வாறாக ஒரு சிறிய லைன் எலிமெண்ட் ஒன்றினை எடுத்துக்கொண்டு அதனது வேலோஸிட்டி வெக்டர் மதிப்பினை v என்று கொள்வதன் மூலம் அதனது திசையையும் குறிப்பிடலாம் அதே போல ஓட்ட நிகழ்வு ஆன்டி க்ளாக் வைஸ் திசையிலோ க்ளாக் வைஸ் திசையிலோ உள்ளது என எடுத்துக்கொள்ளலாம் உதாரணமாக நாம் க்ளாக் வைஸ் திசையில் எடுத்துக்கொள்வோம் எனவே நீங்கள் இதனை க்கல் f அல்லது க்கல் V இங்கு அமைந்துள்ள வெக்டர் v என்பதன் பங்க்ஷன் ஆக அமைந்துள்ளது மேலும் ds என்பது இந்த பரப்பளவில் ஒரு சிறிய பகுதியையும் s என்பது வலைகோடுகளால் சூழப்பட்டுள்ள மொத்த பரப்பளவையும் குறிக்கிறது என்பதை முக்கியமாக நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் எனவே நீங்கள் இங்கு தெளிவாக காண்பது இந்த ப்ளேனில் எந்த ஒரு மதிப்பை கண்டறியவும்இங்குள்ள இந்த வார்டிசிட்டி வெக்டர் தொடர் கொண்டு உணர்ந்து கொள்ளலாம் மேலும் இந்த சர்க்குலேஷன் என்பதை எவ்வாறு வார்டிசிட்டி கொண்டு விவரிக்க போகிறோம் என்பதிலே தான் இருக்கிறது இதை மேலோட்டமாக ஓர் யூனிட் பரப்பளவில் அமைந்துள்ள வார்டிசிட்டி என்று எடுத்துக்கொள்ளலாமா அல்லது வேறுவிதமாக இதனை ஒரு குறிப்பிட்ட பரப்பளவில் அமைந்துள்ள வார்டிசிட்டி என்று எடுத்துக்கொள்ளலாமா இதனை வார்டிசிட்டி மற்றும் அது நிகழும் பரப்பளவு இவற்றின் பெருக்கல் மதிப்பையே சர்க்குலேஷன் என்று அழைப்பது சரியாக இருக்கும் எனவே இந்த கணித அமைப்பில் எவ்வாறு சர்க்குலேஷன் மதிப்பை கண்டறிவது என்பதை பார்ப்பதற்கு முன்பு எடுத்துக்காட்டு ஒன்றினை பார்க்கலாம் அதற்காக ஏற்கனவே தீர்த்த எடுத்துக்காட்டுகளை பார்க்காமல் அதில் கற்ற விஷயங்கள் என்ன என்பதை நினைவுபடுத்திக் கொண்டு அதன் மூலம் இந்த கணக்கினை தீர்க்கலாம் நம்முடைய மற்றொரு எடுத்துக்காட்டில் வேலோஸிட்டி காம்போனென்ட் மதிப்புகள் போலார் கோஆர்டிநெட் அமைப்பில் கொடுக்கப்பட்டுள்ளன இப்பொழுது நாம் இந்த குறிப்பிட்ட இந்த எல்கைக்கு உள்ளமைந்த பகுதியில் சர்குலேஷன் மதிப்பினை கண்டறியவேண்டும் இந்த எல்லைக்குட்பட்ட பகுதியில் ஒரு சிறிய எலிமெண்ட்டிணை போலார் கோஆர்டிநெட் அமைப்பில் எழுதலாம் இவற்றை முறையே A B C D என்று எடுத்துக்கொள்ளலாம் இப்பொழுது இதில் நிகழும் சர்க்குலேஷன் என்ன என்பதை அறிய விரும்புகிறோம் இப்பொழுது நமது குறுக்கு வாக்கு நகர்வை A என்பதிலிருந்து துவங்கலாம் எனவே நாம் இப்பொழுது A என்பதிலிருந்து B நோக்கி இவ்வாறாக செல்கிறோம் இவ்வாறு A என்பதிலிருந்து B நோக்கி செல்லும் பொழுது vθ என்பது dl என்பதற்கு எதிர் திசையில் அமைந்திருக்கும் dl என்பதன் மதிப்பு குறியீட்டில் அமைந்திருக்கும் எனவே AB மதிப்பாக என்று அமையும் அதற்கடுத்ததாக BC மதிப்பு பூஜ்ஜியமாக அமையும் மேலும் CD மதிப்பு என்றும் DA மதிப்பு பூஜ்ஜியமாக அமையும்

இங்குள்ள தொடர் வார்டிசிட்டி போன்றே அமைந்துள்ளது உங்களுக்கு இங்கு கிடைக்கப்பெற்ற அதே விரிவாக்கத்தையே ஒரு எடுத்துக்காட்டு மூலமாக உங்களுக்கு காண்பித்து உள்ளேன் முதலில் விவரித்தது வெக்டர் கால்குலஸ் தேற்றத்தின் அடிப்படையிலும் அதையே மற்றொரு வகையில் விவரித்து உங்களுக்கு காண்பித்து உள்ளேன் எனவே இவ்வாறான சூழ்நிலைகளில் முடிவாக நமக்கு கிடைக்கும் தகவல் என்னவெனில் ஒரு யூனிட் பரப்பளவில் நிகழும் சர்க்குலேஷன் மதிப்பே வார்டிசிட்டி என்றழைக்கப்படுகிறது இதன் மூலம் நீங்கள் வார்டிசிட்டி மற்றும் சர்க்குலேஷன் இவற்றின் தொடர்பு பற்றி அறிந்து கொள்ளலாம் எனவே ஒன்றின் மதிப்பை நீங்கள் கணக்கிட்டு இருந்தால் அதன் மூலம் மற்றொன்றை கணக்கிட முடியும் இதுபோன்ற எடுத்துக்காட்டுகளில் அமைந்துள்ள r மற்றும் என்பவற்றையே நாம் போர்சிடு வொர்ட்ஸ் என்று அழைப்போம் இது எவ்வாறெனில் ஒரு பாய்மபொருள் ஓட்டத்தில் அங்குலர் வேலோஸிட்டியை உருவாக்கி திடப்பொருள் சுழற்சியை உருவாக்குவது போலாகும் முந்தைய வகுப்புகளில் நாம் பார்த்த எடுத்துக்காட்டு ஒன்றில் உருளை வடிவ தொட்டி ஒன்றினை சுழற்றி விடுவதன் மூலமாக அதில் உள்ள பாய்மபொருளுளின் விஸ்கசிட்டியை கணக்கில் கொள்ளாமல் அதனது வடிவத்தை கவனித்தால் அது ஒரு பாராபோலாய்டு வடிவத்தை அடையும் இதனையே ஒரு போர்சிடு வொர்ட்ஸ் எடுத்துக்காட்டாகக் கொள்ளலாம் எனவே வார்டிசிட்டி என்பது யூனிட் பரப்பளவில் அமைந்துள்ள சர்குலேஷன் ஆகும் எடுத்துக்காட்டாக ஒருவர் இவ்வாறான பரப்பளவை எடுத்துக் கொண்டுள்ளார் இது வட்டவடிவமாக இருக்கிறது இங்குள்ள இதனை வட்டத்தின் மையப்புள்ளி என்று எடுத்துக்கொள்ளலாம் மேலும் இந்தப் பரப்பளவில் நிகழும் சர்குலேஷன் மதிப்பை கணக்கிட விரும்புகிறோம் நாம் இதுவரை கொடுத்துள்ள விளக்கம்மையப்புள்ளியை கணக்கில் எடுத்துக் கொள்வது போன்ற சில பிரத்தியேக சூழ்நிலைகளுக்கு பொருந்தாது இதனைப் புரிந்து கொள்ள மற்றொரு எடுத்துக்காட்டு ஒன்றை இப்பொழுது பார்க்கலாம் அதனை எடுத்துக்காட்டு 2 என்று வைத்துக் கொள்ளலாம் இந்த எடுத்துக்காட்டு 1 மற்றும் எடுத்துக்காட்டு 2 என்பவற்றை தீர்ப்பதன் மூலம் நாம் தீர்க்க வேண்டிய இந்த கணக்கினை மிக எளிதாக தீர்க்க முடியும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் இந்த எடுத்துக்காட்டு இரண்டினை ப்ரீ வார்டெக்ஸ் என்று எடுத்துக்கொள்ளலாம் இதன் விளக்கம் எவ்வாறு அமையும் எனில் இங்கு நீங்கள் காண்பதைப் போல போர்சிடு வொர்ட்ஸ் பொருத்தவரை r மதிப்பு நேரிடை விகிதத்திலும் ப்ரீ வார்டெக்ஸ் பொருத்தவரை r மதிப்பு நேர்மாறான விகிதத்திலும் மாற்றமடைகிறது மேலும் இங்கு vr0 என்று அமைந்திருக்கும் இது போன்ற சூழ்நிலைகளை நமது வீட்டின் சமையலறைகளில் உள்ள பாத்திரம் கழுவ பயன்படும் தொட்டிகளில் பார்க்கமுடியும் இப்பொழுது நீங்கள் அதன் நீர்க்குழாய்யை திறந்து வைத்து அதன்மூலம் தொட்டியை முழுவதும் நீர் நிரம்பும் வரை அதனது அவுட்லெட் பகுதியை நீர் வெளியேறாதபடி அடைத்து வைக்கிறீர்கள் இப்பொழுது தொட்டி நிரம்பிய பிறகுஅடைப்பை நீக்கினால் தண்ணீர் வேகமாக வெளிப்புறத்திலிருந்து அவுட்லெட் பைப் மையத்தை நோக்கி விரைந்து வந்து வெளியேறுவதை பார்க்க முடியும் தொட்டியின் மையத்தை அடையும் பொழுது நீரின் வேகம் அதிகமாக காணப்படும் மேலும் நீரோட்டத்தில் ஒரு சுழற்சிதன்மையும் அமைந்திருக்கும் இதன் மூலம் என்பது ஆர மதிப்பிற்கு நேர்மாறான விகிதத்தில் இருக்கும் என்பதை உணரலாம் மேலும் r0 என்ற நிலையில் இதனை சிங்குளர் என்று எடுத்துக்கொள்ளலாம் இங்குள்ள இந்த சமன்பாட்டின்படி r0 எனும்பொழுது என்று கிடைக்கும் ஆனால் உண்மையில் அவ்வாறு முடிவிலா வேக மதிப்பு அடைய முடியாது

இதுபோன்ற வார்டிசிட்டி மதிப்பு பூஜ்யம் என்ற சூழ்நிலைகளில் பாய்மபொருள் ஓட்டத்தினை இர்ரோட்டைஷனல் ப்லொ என்று அழைக்கலாம் எனவே ஒரு இர்ரோட்டைஷனல் ப்லொவில் வார்டிசிட்டி மதிப்பு பூஜ்யம் என்று அமைந்திருக்கும் இர்ரோட்டைஷனல் ப்லொ பற்றிய கருத்துக்களை நாம் வெகுவிரைவாக பார்க்கலாம் தற்சமயத்துக்கு இர்ரோட்டைஷனல் ப்லொவில் நல் வார்டிசிட்டி வெக்டர் என்பதையே விளக்கமாக வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் இதனது பெயரிலிருந்தே ஓட்டத்தில் சுழற்சிதன்மை இருக்காது என்பதை புரிந்து கொண்டிருப்பீர்கள் இதனாலேயே இர்ரோட்டைஷனல் ப்லொ என்று அழைக்கப்படுகிறது இனி இந்த எடுத்துக்காட்டில் இவ்வாறான எல்கை கோடுகளால் சூழப்பட்ட வடிவத்தை எடுத்துக் கொண்டீர்களானால்இந்த வடிவமும் நமது விளக்கத்தின்படி வளைகோடுகளுக்குள் அமைந்த பகுதி தான் எனவே இதற்கு சர்க்குலேஷன் மதிப்பை கண்டறிய விரும்புகிறீர்கள் இங்குள்ள இந்த இருமுனைகளுக்கும் சர்க்குலேஷன் அமைந்திருக்காது மேலும் இந்த முனைக்கு நிச்சயமாக சர்க்குலேஷன் அமைந்திருக்கும் இவ்வாறாக மொத்த பகுதிக்கும் கணக்கிட்டால் இதன் மதிப்பு பூஜ்யம் என்று கிடைக்கப் பெறாது ஏனெனில் இவ்வாறான கணக்குகளில் கருத்தியல் ரீதியாக நிகழும் முக்கியமான தவறு என்னவெனில் நீங்கள் எடுத்துக் கொண்டுள்ள பகுதியில் பாயிண்ட் ஆப் சிங்குலரிடி அமைந்துள்ளது இவ்வாறு பாயிண்ட் ஆப் சிங்குலரிடி அமைந்த பகுதியை எடுத்துக் கொள்வதன் மூலம் சர்க்குலேஷன் மற்றும் வார்டிசிட்டி இவற்றுக்கு இடையேயான தொடர்பினை ஏற்படுத்த முடியாது இப்பொழுது இவற்றிற்கு இயல்பில் உள்ள சூழ்நிலைக்கு வேலோஸிட்டி ப்ரொபைல் வரைவதற்கு vs r என்று எடுத்துக் கொண்டீர்களானால்இப்பொழுது ப்ரீ வார்டெக்ஸ் கண்ணோட்டத்தில் இதனைப் பார்க்கும் பொழுது மதிப்பு விவரிக்கபடாமல் உள்ளதாக அமையும் உண்மையில் r 0 என்ற மதிப்பிற்கு மிக அருகில் போர்ஸ்ட் வார்டெக்ஸ் ஆக அமைந்திருக்கும் எனவே r 0 எனும்பொழுது என்று இருக்கும் அங்கிருந்து தொடர்ந்து நகர்ந்து செல்லும்பொழுது இவ்வாறாக ப்ரீ வார்டெக்ஸ் ஆக மாற்றம் பெறும் இது பார்ப்பதற்கு ரெக்டங்குளர் ஹைபர்போல அமைப்பில் உள்ளது இங்குள்ள மையத்திற்கு பக்கத்தில் சுழற்சி அமைந்திருக்கும் இது இயல்பில் நிகழும் ஒரு எடுத்துக்காட்டு ப்ரீ வார்டெக்ஸ் அல்லது போர்ஸ்ட் வார்டெக்ஸ் இவை இரண்டையுமே தனித்தனியாக இயல்பில் நாம் காண முடியாது ஆனால் இவை இரண்டும் ஒன்றாக உள்ள அமைப்பினை பார்க்க முடியும் அதனையே நாம் ரான்கெய்ன் வார்டெக்ஸ் என்று அழைப்பர் இதில் ப்ரீ வார்டெக்ஸ் மற்றும் போர்ஸ்ட் வார்டெக்ஸ் என இரண்டும் அமைந்திருக்கும் ஒரு குறிப்பிட்ட ஆரம் வரை போர்ஸ்ட் வார்டெக்ஸ் அமைப்பிலும் பின்னர் ப்ரீ வார்டெக்ஸ் என்ற அமைப்பிலும் மாற்றமடையும் இவ்வாறு அமைப்புகளைப் பிரித்துக் காட்டும் அந்த ஆரத்தனை கிரிட்டிக்கல் ரேடியஸ் என்று எடுத்துக்கொள்ளலாம் இவ்வாறு இயல்பில் இயற்கையாகவே நடக்கும் எடுத்துக்காட்டாக ஒரு சூராவளி காற்றினால் எடுத்துக்கொள்ளலாம் ஒரு சூராவளி காற்றின் மையப்புள்ளியில் போர்ஸ்ட் வார்டெக்ஸ் அமைந்திருக்கும் மேலும் அதில் அதிகப்படியான சுழற்சிதன்மை இருக்கும் ஆனால் தொடர்ந்து வெளியே சென்றால்அது ப்ரீ வார்டெக்ஸ் என மாற்றமடையும் எனவே இந்த சூறாவளி காற்றின் ஒரு சிறந்த ரான்கெய்ன் வார்டெக்ஸ் என்பதற்கு எடுத்துக்காட்டாக கொள்ளலாம் இவ்வாறு ப்ரீ மற்றும் போர்ஸ்ட் வார்டெக்ஸ் அமைந்துள்ள பொழுது அந்த அமைப்பு இங்கு கொடுக்கப்பட்டுள்ள கிரிட்டிக்கல் ரேடியஸ் என்ற ஆரத்தில் போர்ஸ்ட் வார்டெக்ஸ் என்பதிலிருந்து ப்ரீ வார்டெக்ஸ் ஆக மாற்றம் அடையும் பொழுது அதனது மதிப்பு மாறாமல் ஒன்றாகவே அமைந்திருக்க வேண்டும் ஏனெனில் அ வ்வாறு இல்லையெனில் எப்பொழுதுமே நமக்கு தொடர்ச்சியற்ற வேலோஸிட்டி பீல்ட் இருக்க முடியாது மேற்சொன்ன நிலை அமைவதன் மூலம் நமது வேலோஸிட்டி பீல்ட் தொடர்ச்சியானதாக அமையும் இப்பொழுது நாம் பார்த்து வரும் எடுத்துக்காட்டிற்கு செல்லலாம் இதுவரை நாம் பார்த்தவற்றை இந்த எடுத்துக்காட்டிற்கு உபயோகப்படுத்தி சர்க்குலேஷன் மதிப்பை கண்டறியலாம் முதலில் இப்பொழுது இதனது சுழற்சியை கண்டறிய வேலோஸிட்டி வெக்டரின் க்கல் மதிப்பை கண்டறியலாம் இது ஒரு 2 டைமென்ஷநல் பீல்ட் ஆகும்

எனவே இதனது சுழற்சி மதிப்பு பூஜ்யம் என்றாகிறது இதன்மூலம் வார்டிசிட்டி மதிப்பும் பூஜ்ஜியம் என்பதாக அமையும் மேலும் சுழற்சி மற்றும் வார்டிசிட்டி இவற்றிற்கிடையேயான தொடர்பை பயன்படுத்தினால் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் வளைகோடு மதிப்புகள் ஆக y மதிப்பு பூஜ்ஜியம் மற்றும் ஒன்று என்றும் x மதிப்பு பூஜ்ஜியம் மற்றும் ஒன்று என்றும் எடுத்துக்கொண்டு பார்க்கும் பொழுது நமக்கு கிடைப்பது ஒரு செவ்வக வடிவபகுதி ஆகும் இந்த புள்ளிகளின் மதிப்புகளாக x 0 மற்றும் x 1 என்று இதனை எடுத்துக்கொள்ளலாம் பின்னர் y 0 மற்றும் y 1 என்று இதனை குறிக்கலாம் இதுவே இந்தப் புள்ளிகளுக்கு அமைந்த பகுதி இந்த புள்ளிகளுக்கும் அமைந்த இந்த பரப்பளவில் பாயிண்ட் ஆப் சிங்குலரிடி என்பது அமைந்திருக்கவில்லை இதன் காரணமாகவே இந்த வளைகோட்டினை பொறுத்து நிகழும் சர்க்குலேஷன் மதிப்பை நம்மால் வார்டிசிட்டி கொண்டு விவரிக்க முடிந்தது அடுத்ததாக நாம் பார்த்த பார்க்க இருக்கும் கருத்தும் பாய்மபொருள் ஓட்டத்தில் நிகழும் சுழற்சி தன்மை பற்றி தொடர்புடையது அதன் பெயர் வேலோஸிட்டி பொட்டன்ஷியல் என்பதாகும் இனி வேலோஸிட்டி பொட்டன்ஷியல் என்றால் என்ன என்பது பற்றியும் இவற்றில் அமைந்துள்ள முக்கியமான கவனிக்கவேண்டிய பண்புகள் பற்றியும் பார்க்கலாம் இப்பொழுது நாம் ஒரு இர்ரோட்டைஷனல் ப்லொ ஒன்றினை எடுத்துக்கொள்ளலாம் இங்கு குறிப்பிட்டுள்ள அனைத்தும் ஒரு இர்ரோட்டைஷனல் ப்லொவிற்கு மட்டுமே பொருந்தும் எனவே இவற்றின் சுழற்சிதன்மையற்ற நிலையை எவ்வாறு அறிவது என்பதை கண்டறிய வேண்டும் அவ்வாறு சுழற்சி தன்மையற்றநிலையை எவ்வாறு கண்டறிவது வேலோஸிட்டி வெக்டரின் க்கல் நல் வெக்டர் என்று அமைந்திருக்கவேண்டும்

இது இவற்றை காரணி படுத்தும் விதமாக மாற்றி அமைத்தால் இதனைப் பார்க்கும் பொழுது பொதுப்படையாக ஒரு xyz இவைகளின் பங்க்ஷன் ஆக அமைந்துள்ளது அவ்வாறு அமைந்திருப்பது நமது விளக்கத்தின்படி பூர்த்தி செய்வதாகவும் அமைகிறது தியரி ஆப் வெக்டர் பீல்டின் அடிப்படையில் ஒரு வெக்டரின் க்கல் மதிப்பு நல் வெக்டர் என்று அமைந்தால் அந்த வெக்டரினை ஒரு ஸ்கேலார் பங்க்ஷனின் கிரேட்டியண்ட் என்று எடுத்துக்கொள்ள முடியும் எனவே க்கல் மதிப்பு பூஜ்யம் என்று உள்ளதால் இது ஒரு நல் வெக்டர் ஆகும் இவ்வாறு பொதுவாக அமைந்த ஒரு வெக்டர் பீல்ட் ஒன்றினை இந்த சூழ்நிலைக்கு வேலோஸிட்டி வெக்டர் பீல்ட் என்றும் மேலும் இதனை ஒரு கன்சர்வேட்டிவ் வேலோஸிட்டி வெக்டர் என்று எடுத்துக்கொள்ளலாம் எனவே பொதுவாக நமது தியரி ஆப் வெக்டர் பீல்டின் அடிப்படையில் ஒரு வெக்டரின் க்கல் மதிப்பு நல் வெக்டர் என்ற அமைந்தால் அதனது பீல்ட் கன்சர்வேட்டிவ் பீல்ட் என்று எடுத்துக் கொள்ளப்படும் மேலும் அதனை ஸ்கேலார் பங்க்ஷனின் கிரேட்டியண்ட் என்று எடுத்துக்கொள்ள முடியும் எனவே புள்ளி 1 லிருந்து புள்ளி 2 செல்வதற்கான ஓர்க் டன் என்பது இவற்றிற்கு இடையே அமைந்த பாதை பொருத்து அமையாது மாறாக இவற்றுக்கு இடையே அமைந்துள்ள பொட்டன்ஷியல் பொருத்து அமையும்மேலும் இந்த சூழ்நிலைக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆக அமைந்துள்ளது எனவே இது கன்சர்வேட்டிவ் வேலோஸிட்டி பீல்ட் கன்சர்வேட்டிவ் போர்ஸ் பீல்ட் அல்ல ஆனால் இவைகளின் கருத்தியல் ஒன்றேயாகும் ஒரு கன்சர்வேட்டிவ் பீல்டில் பீல்ட் பற்றிய விவரங்களை அவற்றின் கிரேட்டியண்ட் கொண்டு விவரிக்க முடியும் எனவே ஒரு கிரவிடேஷனல் பீல்டில் நிகழும் பார்ட்டிகில் மெக்கானிக்ஸ் பொருத்தவரை மேற்கூறிய பொட்டன்ஷியல் என்பது பொட்டன்ஷியல் எனர்ஜி என்பதாக அமைந்திருக்கும் என்பது நாம் அறிந்த ஒன்றுதான் இந்த எடுத்துக்காட்டில் நாம் வேலோஸிட்டி பொட்டன்ஷியல் பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் இப்பொழுது நாம் உதாரணமாக வேலோஸிட்டி பொட்டன்ஷியல் மற்றும் ஸ்ட்ரீம் பங்ஷன் என்பவற்றுக்கு இடையே அமைந்துள்ள தொடர்பை அறிய ஆர்வம் கொண்டுள்ளோம் இவ்வாறு இரண்டிற்கு இடையே ஒரு தொடர்பை பற்றி சிந்திக்கும் பொழுது நாம் எடுத்துக் கொண்டுள்ள இரண்டும் ஒப்பிடும் வகையில் அமைய வேண்டும் எனவே இவ்வாறு எந்த பிரத்தியேக சூழ்நிலையில் இவ்விரண்டையும் நாம் ஒப்பிட முடியும் எனவே இப்பொழுது நம்முடைய நோக்கம் என்னவெனில் ஸ்ட்ரீம் பங்ஷன் மற்றும் வேலோஸிட்டி பொட்டன்ஷியல் என்ற இவ்விரண்டிற்கும் இடையே ஒரு தொடர்பினை ஏற்படுத்த எப்படிப்பட்ட பாய்மபொருள் ஓட்டத்தை எடுத்துக் கொள்வது சரியாக இருக்கும் என்பதை கண்டறிய வேண்டும் எனவே ஒரு பாய்மபொருள் ஓட்டத்தில் இவ்விரண்டுமே அமைந்திருக்கும் வண்ணம் இருக்க வேண்டும் அவ்வாறு எப்பொழுது ஸ்ட்ரீம் பங்ஷன் விவரிக்கப்பட்டிருக்கும் அவ்வாறு 2 டைமென்ஷநல் இன்கம்ரசிபில் ப்லொவில் விவரிக்கப்பட்டிருக்கும் இனி அவ்வாறான இன்கம்ரசிபில் ப்லொவில் எப்பொழுது வேலோஸிட்டி பொட்டன்ஷியல் அமைந்திருக்கும் அவ்வாறு இருக்கவேண்டுமெனில் ஒரு பாய்மபொருள் ஓட்டம் 2D இன்கம்ரசிபில்இர்ரோட்டைஷனல் என்று அமைந்திருக்க வேண்டும் இவ்வாறு அமைந்திருப்பதனால் என இரண்டுமே அமைந்திருக்கும்

இப்பொழுது பொதுவாக அமைந்த ஒரு புள்ளி xy இந்த சமன்பாட்டில் அமைந்துள்ள தொடர்களில் ஏதாவது ஒன்றின் மதிப்பு பூஜ்யம் என்ற அடைந்துவிட்டால் இவற்றின் மொத்த மதிப்பு பூஜ்யம் என்று ஆகிவிடும் எனவே பூஜ்ஜியம் அல்லாத மதிப்புகளாக அமைவதை நீங்கள் உறுதி செய்து கொள்ள வேண்டும் இங்குள்ள தொடர்களை கேன்சல் செய்துகொள்வதன் மூலம் நீங்கள் u மற்றும் v மதிப்புகள் பூஜ்ஜியம் அல்லாத வகைகளாக அமையும் என்பதை உறுதிப்படுத்துகிறார்கள் இங்கு இவை இரண்டிற்குமான தொடுகோடுகள் இவ்வாறாக அமைந்துள்ளன மேலும் இவைகள் ஒன்றுக்கொன்று செங்குத்து திசையில் இருக்கின்றன இதன் மூலம் நீங்கள் முடிவாக எடுத்துக் கொள்ள வேண்டியது என்பவை கான்ஸ்டன்ட் லைன்களாக அமையப்பெற்றுள்ளன இவற்றை இக்வி பொட்டன்ஷியல் லைன் என்று அழைப்போம் இவைகள் அனைத்தும் எலக்ட்ரோ மேக்னடிக் பீல்டு தியரியில் கூறப்பட்டுள்ள இக்வி பொட்டன்ஷியல் லைன்கள் போலவே ஒத்த பண்புகளைக் கொண்டவை இங்கு இவை இரண்டிற்குமான தொடுகோடுகள் இவ்வாறாக அமைந்துள்ளன மேலும் இவைகள் ஒன்றுக்கொன்று செங்குத்து திசையில் இருக்கின்றன இதன் மூலம் நீங்கள் முடிவாக எடுத்துக் கொள்ள வேண்டியது என்பவை கான்ஸ்டன்ட் லைன்களாக அமையப்பெற்றுள்ளன இவற்றை இக்வி பொட்டன்ஷியல் லைன் என்று அழைப்போம் இவைகள் அனைத்தும் எலக்ட்ரோ மேக்னடிக் பீல்டு தியரியில் கூறப்பட்டுள்ள இக்வி பொட்டன்ஷியல் லைன்கள் போலவே ஒத்த பண்புகளைக் கொண்டவை இப்பொழுது நமக்கு மற்றும் என்று அமைந்துள்ளன இவை இரண்டும் ஒன்றுக்கொன்று நேர் செங்குத்தாக நமது ப்லொவ் பீல்டில் சில புள்ளிகளை தவிர மற்ற எல்லா இடங்களிலும் அமைந்துள்ளன நமது ப்லொவ் பீல்டில் பாய்மபொருள் துகளின் வேகம் மதிப்பு பூஜ்யம் என்று அடையும் இடங்களை ஸ்டக்நேஷன் பாயிண்ட் என்று அழைப்போம் எனவே இவ்வாறான ஸ்டக்நேஷன் பாயிண்ட் போன்ற இடங்களில் ஓட்டவேக மதிப்பு பூஜ்ஜியமாக அமைவதனால் வேலோஸிட்டி பொட்டன்ஷியல் மற்றும் ஸ்ட்ரீம் பங்ஷன் இவற்றிற்கு இடையே ஆன தொடர்பு இந்த இடங்களில் அமைந்திருக்க முடியாது எனவே ஒரு ப்லொவ் பீல்டில் வேலோஸிட்டி பொட்டன்ஷியல் மற்றும் ஸ்ட்ரீம் பங்ஷன் எல்லா இடங்களிலும் நேர் செங்குத்தாகவே அமையும் என்பது உண்மை அல்ல அவைகள் ஒன்றுக்கு ஒன்று நேர் செங்குத்து திசைகளில் அமைந்திருக்கும் ஆனால் ஸ்டக்நேஷன் பாயிண்ட்களில் இவற்றுக்கான தொடர்பு விவரிக்கப்படவில்லை இனி இறுதியாக மற்றும் இவ்விரண்டிற்கும் இடையே உள்ள தொடர்பினை வெளிப்படுத்தும் ஒரு சமன்பாட்டினை பார்க்கலாம் இப்பொழுது ஒருவேளை நீங்கள் இங்கு கொடுக்கப்பட்டுள்ள இந்த சூழ்நிலையை எடுத்துக்கொண்டால் அதாவது 2 டைமென்ஷநல் இன்கம்ரசிபில்இர்ரோட்டைஷனல் ப்லொ இன்று எடுத்துக் கொள்ளும் பொழுது ஒரு இர்ரோட்டைஷனல் ப்லொவில் என்பதாகவும் மற்றும் என்பதாகவும் அமைந்திருக்கும்

அவ்வாறாகவே ஸ்ட்ரீம் பங்ஷன் பற்றி விவரிக்கும் பொழுது எனவே இங்குள்ள மற்றும் இரண்டுமே லாப்லாஸ் சமன்பாட்டினை பூர்த்தி செய்கின்றன இவ்வாறு அமைந்ததால் இவற்றிற்கான இறுதி மதிப்புகளும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை ஏனெனில் இவற்றிற்கான பவுண்டரி கண்டிஷன் இரண்டிற்கும் வெவ்வேறாக அமைந்திருக்கும் எனவே இவற்றின் இறுதி மதிப்புகள் வெவ்வேறாக அமைந்திருக்கும் இனி சுருக்கமாக இதுவரை நாம் பார்த்துள்ளது ஸ்ட்ரீம் பங்ஷன் பற்றி விவரித்து இருக்கிறோம்வேலோஸிட்டி பொட்டன்ஷியல் பற்றி விவரித்து இருக்கிறோம் மேலும் இவற்றிற்கிடையே உள்ள தொடர்பினை புரிந்துகொள்ள இவை இரண்டும் அமைந்த 2 டைமென்ஷநல் இன்கம்ரசிபில்இர்ரோட்டைஷனல் ப்லொ அமைப்பை எடுத்துக்கொண்டு இந்த அமைப்பின் சமன்பாடுகள் மூலம் இவற்றிற்கு இடையே அமைந்த நேர் செங்குத்து திசை தொடர்பினை விளக்கியுள்ளோம் இனி இறுதியாக நாம் என்ன செய்யப் போகிறோம் எனில் பாய்மபொருள் ஓட்டத்தின் சில அமைப்புகளை உங்களுக்கு செய்முறை விளக்கமாக காண்பித்து இன்றைய வகுப்பினை முடிக்கலாம் இவ்வாறான செய்முறை விளக்கமாக சில எடுத்துக்காட்டுகளைப் பார்க்கலாம் இங்கு நீங்கள் முதலில் பார்ப்பது 2 ஒரே மையப்புள்ளி கொண்ட இரண்டு உருளைகளுக்கு இடையே நிகழும் பாய்மபொருள் ஓட்டமாகும் இவ்வாறான ஒரு சூழ்நிலையை விஸ்கசிட்டி பற்றிய விவாதத்தில் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் இங்கு நீங்கள் தெளிவாக எவ்வாறு பாய்மபொருள் துகள் உருகுலைகிறது என்பதை பார்க்க முடியும் இங்கு பார்ப்பதைப் போல முதலில் பாய்மபொருள் துகள் செவ்வக வடிவில் இருந்து உருகுலைந்து இவ்வாறான நிலையை அடைகிறது இவ்வாறு நிகழ்வது நான் ஏற்கனவே விவாதித்து இருந்த அங்குலர் டிபர்மேசன் இதை மேலும் ஒருமுறை இயக்கி காட்டுகிறேன் இதில் பாய்மபொருள் துகள் செவ்வக வடிவில் இருந்து உருகுலைவதை தெளிவாகப் பார்க்க முடியும் இனி அடுத்ததாக நமது இரண்டாவது எடுத்துக்காட்டில் பொதுவான ஒரு சூழ்நிலையில் பாய்மபொருள் துகள் அதனது பயணப்பாதையில் நகர்ந்து சென்றுகொண்டிருக்கிறது இங்கு நீங்கள் நன்றாக பார்க்க முடியும் இது சுழன்று கொண்டே செல்கிறதுமேலும் இதில் ஏதும் உருக்குலைவு ஏற்படவில்லை பாய்மபொருள் துகளில் சுழற்சிதன்மை மட்டுமே உள்ளது இனி நமது மூன்றாவது எடுத்துக்காட்டில் பார்க்கலாம் இது ஒரு ஆர்வத்தை தூண்டக்கூடிய ஒரு அமைப்பு இந்த பாய்மபொருள் ஓட்டத்தில் அங்குலர் மோஷன் மற்றும் அங்குலர் டிபர்மேசன் அமையவில்லை மேலும் சியர் டிபர்மேசன் மற்றும் சுழற்சிதன்மையும் அமைந்திருக்கவில்லை இது எவ்வாறெனில் ஒரு பாய்மபொருள் துகளினை அதன் இருபுறங்களிலும் பிடித்து இழுப்பது போன்று அமைந்துள்ளது இப்படிப்பட்ட ஓட்டத்தில் இதில் அமைந்துள்ள u மற்றும் v வேகம் மதிப்புகள் என்னவாக அமையும் என்பதை உங்களுக்கு பயிற்சியாக எடுத்துக்கொள்ளுங்கள் ஆனால் இவற்றிற்கான முக்கியமான நிபந்தனைகள் என்னென்ன உங்களது u பொறுத்து y க்கு எடுக்கப்படும் பார்சியல் டெரிவேட்டிவ் மதிப்பும் v பொறுத்து x க்கு எடுக்கப்படும் பார்சியல் டெரிவேட்டிவ் மதிப்பும் பூஜ்ஜியமாக அமைந்திருக்க வேண்டும் மேலும் இவற்றின் அங்குலர் வேலோஸிட்டி மற்றும் அங்குலர் டிபர்மேசன் மதிப்புகளும் பூஜ்ஜியமாக இருக்கவேண்டும் அவ்வாறாக இருக்கும் பட்சத்தில் அதனை நீங்கள் ஸ்டக்நேஷன் பாயிண்ட் ப்லொ என்று அறியலாம் இறுதியாக பொதுபடையான இன்கம்ரசிபில் ப்லொ சூழ்நிலையை எடுத்துக்கொண்டு பார்க்கலாம் இந்த ஓட்டத்தில் எவ்வாறு பாய்மபொருள் துகள்கள் நகர்ந்து செல்கின்றன என்பதை முதலில் பார்ப்போம் இங்கு நீங்கள் பார்ப்பது கண்டினூட்டி சமன்பாட்டின் அடிப்படையில் கருத்தியல் செயல்பாடு முறையாகும் இங்கு நீங்கள் பார்ப்பது போல எந்த அளவில் பாய்மபொருள் உள்நுழைகிறது அதே அளவிலேயே வெளியேறிக் கொண்டும் இருக்கிறது உங்களுக்கு இதுபோன்ற ஒரு குறுகிய பாதை அமையும் எனில் இதன் வழியாக ஓடும் பாய்மபொருளின் ஓட்டவேகம் இதன் கிராஸ் செக்சநல் ஏரியா குறுகும் அளவுக்கு ஏற்றபடி அதிகரித்துக்கொண்டே செல்லும் இதுவே என்ற சமன்பாடாகஅமைந்துள்ளது இத்துடன் இன்றைய வகுப்பை நிறுத்தி கொள்ளலாம்